இது ஒரு உதாரணம் என்று வைத்துக்கொள்வோம் எனவே 5 j 2 Ω ஒரு இம்பிடன்ஸ் இணைக்கப்பட்டுள்ளது 10 j 8 10 j 8 load இது இணைக்கப்பட்ட சோர்ஸ் 110 ஆங்கிள் 0 110 ஆங்கிள் 120 110 240 மேலும் ஒவ்வொரு லைன்யிலும் 5 j 2 Ω 5 j 2 Ω மற்றும் 5 j 2 Ω இம்பிடன்ஸ் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் மின்சாரம் Ia Ib I c ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இப்போது Z if அதாவது இதை குழப்பிக் கொள்ளக்கூடாது என்ன செய்ய முடியும் என்றால் இவை அனைத்தும் ஒன்றே இந்த 5 j 2 Ω 10 j 8 ஒன்றாகச் சேர்ப்பது ஒரு Z ஆக மாற்ற வேண்டும் எனவே இந்த முறையில் Zi மன்னிக்கவும் zy 5 j 2 10 j 8 என்பது 15 j 6 Ω ஆகும் ஆகையால் Ia தொடர்பைக் கணக்கிடுங்கள் இருப்பினும் அது கொடுக்கப்பட்ட லைன்களில் இம்பிடன்ஸ் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளது எனவே Ia Van zy ஆங்கிள் 015 j 6 6 81 angle 21 8 o ஆம்பியர் இதேபோல் இந்த சமன்பாட்டை Ib Ia angle 120o பெற்றுள்ளீர்கள் எனவே இது 6 81 ஆங்கிள் 21 8o 120o எனவே ஆங்கிள் 141 இதேபோல் Ic Ia angle 240o எனவே 6 81 angle 21 8o 240o எனவே இது Ic 6 81 angle 98 2 ஆக இருக்கும் இங்கு உங்களுக்கு எந்த சந்தேகமும் எதுவும் இருக்கக்கூடாது Ia 6 8 1 ஆங்கிள் 21 8 பெருக்கல் இந்த ஆங்கிள் 120 ஏனெனில் 1 பெருக்கல் 1 எனவே இந்த இரண்டும் சேர்க்கப்பட்டுள்ளது அதனால்தான் இங்கே உள்ளது எனவே Ic 6 81 98 2o ஐப் பெறுவீர்கள் Van இது ஏன் 240 21 8o உள்ளது அல்லது வேறு வழியில் 360o ஐ இதனுடன் சேர்க்கவும்Vca 240o எனவே 360o ஐச் சேர்க்கும்போது பின் தங்கியிருக்க வேண்டும் எனவே இது வழிநடத்தும் எனவே 360o ஐ இவற்றோடு சேர்க்கவும் எனவே 360 240 21 8 98 2o ஆம்பியர் கிடைக்கும் இதை நீங்களே செய்யுங்கள் மற்ற பேசர் வரைபடம் எனவே லைன் வோல்டேஜ் VL மற்றும் √ 3 பேஸ் வோல்டேஜ் என்று அறிவோம் எனவே Vab இதுவும் பெறப்பட்டது Vab √ 3 Vp angle 30o மற்றும் VL √ 3 Vp எனவே VL ஆங்கிள் 30o Vbc என்பது √ 3 Vp ஆங்கிள் 90o அதுவும் நாம் செய்துள்ளோம் எனவே அது VL ஆங்கிள் 90o √ 3 Vp VL மற்றும் Vca √ 3 Vp ஆங்கிள் 210o அதாவது VL ஆங்கிள் 210o நாம் உருவாக்கிய பேசர் வரைபடத்தில் இவை அனைத்தும் உள்ளன இவை அனைத்தும் Vab Vbc மற்றும் Vca இது Vanப் பொறுத்தது இதிலிருந்து நான் பேசர் வரைபடத்திற்கு செல்லவில்லை இந்த ஃபேசர் வரைபடத்திலிருந்து இது 30 ஆங்கிள் Vanப் பொறுத்தவரை இது 90o மற்றும் Van பொறுத்தவரை இது 210o எனவே அதை Vab Vbc மற்றும் Vca என்று அழைக்கிறோம் இப்போது Vab Vbc ஐ உருவாக்கினால் அது VL angle 30 VL angle 90 ஆகையால் Vbc அது மேலே செல்லும் அது 120o ஆக இருக்கும் எனவே Vbc Vab 120o இதேபோல் Vab Vca ஆனால் VL ஆங்கிள் 30 ஐப் பெறுகிறது அதே நேரத்தில் VL ஆங்கிள் 210o Vca Vab angle 250 40o ஐப் பெறும் அல்லது 360 ஐ சேர்க்கலாம் Vca Vab angle 120o இதுதான் தொடர்பு இப்போது சீரான ∆ இணைப்பு அடுத்ததாக சோர்ஸ்ற்கு வரும் ஆனால் லோடு ∆ இணைப்பு எனவே இது எனது சோர்ஸ் இது எனது ∆ இணைப்பு இப்போது கேள்வி என்னவென்றால் இந்த விஷயத்தை எளிமை படுத்தினால் அது விளக்கத்திற்கு முதலில் இருக்கும் எனவே இது எனது Van இது அல்லது இந்த சர்க்யூட் இது எனது Vbn மற்றும் இது எனது Vcn மற்றும் இது எனது ∆ இணைப்பு லோடு Z ∆ Z ∆ Z ∆ எனவே இது ஒரு லைன் மின்சாரமாகும் இது இது லைன் மின்சாரம் Ib மற்றும் இது லைன் மின்சாரம் I c மற்றும் லோடு பேஸ் மின்சாரத்தில் இது IABIBCICA எனது பேஸ் மின்சாரம் மற்றும் இது எனது லைன் மின்சாரம் இது எனது லைன் பேஸ் மின்சாரம் இப்போது எடுத்துக்காட்டாக கே எல் இந்த வருகிற மின்சாரத்திற்கு எடுத்தால் நாம் அதற்கு வருவோம் எனவே இந்த மின்சாரம் Ia இந்த Ica மின்சாரமும் இது இங்கே வருகிறது எனவே ஐசிஏ மற்றும் இந்த மின்சாரத்தை நாம் வெளியே செல்லும் என்று அழைக்கிறோம் எனவே அது ஐஏபி 0 அதாவது Ia IAB ICA எனவே இதே போல் இங்கே கே எல் எடுக்க வேண்டும் இங்கே கே எனவே இந்த நிலையில் லைன் மின்சாரம் பேஸ் மின்சாரம் அல்ல ஏனெனில் இது லைன் மின்சாரம் இது பேஸ் மின்சாரம் மற்றும் இது லைன் மின்சாரம் எனவே லைன் மின்சாரத்திற்கு இடையிலான சில தொடர்புகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இது ∆ எனவே இந்த முறையில் பெரிதாக்க அனுமதிக்கிறேன் எனவே இது நான் சொன்ன சர்க்யூட் இப்போது சீரான ∆ க்கு எனவே க்கு Van angle 0 V bn angle 20o மற்றும் V cn ஆங்கிள் 120o ஐ வழங்குகிறது மேலும் Vab Vab √ 3 Vp 30o ஐயும் அறிவோம் சர்க்யூட் ல் நாம் அந்த Vab இது என்று அழைக்கிறோம் இங்கே மேலே செல்கிறேன் அது Vab V AB இது மிகவும் எளிதானது ஏனென்றால் இது b மற்றும் இது a என்றால் இது Vab என்றால் ஏனென்றால் இங்கு எதுவும் இணைக்கப்படவில்லை B என்பது எனவே இங்கு எதுவும் இணைக்கப்படவில்லை எனவே Vab Vab இதன் பொருள் எனது Vab V AB √ 3 angle 30o இதேபோல் Vbc க்கு எனவே அதை அழித்து விடுகிறேன் அதே போல் Vbc யும் Vp angle 90oஅதே போல் Vca √ 3 Vp angle 210o இப்போது IAB VabZ ∆ இது எனது சர்க்யூட் அதாவது இந்த வோல்டேஜ் அது என் Vab இந்த வோல்டேஜ் A முதல் B வரை அதே இம்பிடன்ஸ் Z ∆ IAB ஆகும் எனவே இந்த பேஸ்த்திற்கு IAB Vab Z∆ எனவே இங்கே அதே விஷயம் IAB என்பது Vab Z ∆ IBC Vbc Z ∆ ICA Vca Z ∆ ஆகும் எனவே இப்போது இந்த பேஸ் மின்சாரத்தை ப் பெறுவதற்கான மற்றொரு வழி கே VL ஐப் பயன்படுத்துவது எடுத்துக்காட்டாக கே VL ஐ லூப்க்கு பயன்படுத்துதல் நான் அவ்வாறு செய்தால் இந்த வளையத்தில் கே VL ஐப் பயன்படுத்துகிறோம் இந்த முறையில் கே VL ஐ இந்த சுழற்சியில் பயன்படுத்துகிறோம் என்ன நடக்கும் என்பது இந்த உறுப்பை போலவே வருகிறது எனவே Z ∆ IAB பின்னர் சந்திப்பு முதலில் முனையம் V bn பின்னர் Van 0 அதாவது எனது IAB Van Vbn Z ∆ மற்றும் இப்போது நமக்கு கிடைத்தது Van V bn 30o இப்போது கிடைத்தது அதே வழியில் நாம் அதைப் பெறுவோம் எனவே அதனால்தான் ஐஏபி இதைப் போல எழுத முடியும் மற்றவைகளுக்கு இதேபோல் எழுதலாம் இது நாம் செய்யக்கூடிய மற்ற உறுப்புகளுக்கு எனவே இதன் பொருள் என்னவென்றால் இதை எழுதுகிறேன் IAB Van Vbn Z ∆ நமக்கு கிடைத்தது Vab Z ∆ இதே போல் பி சிக்கு நாம் அதைப் பெறுவோம் எனவே ஐ பி சி முனைகளில் கே எல் உபயோகப்படுத்தி லைன் மின்சாரங்கள் பேஸ் மின்சாரத்தில் இருந்து பெறப்படுகின்றன நான் முனை A இல் IAB ICA ஆக நமக்கு கிடைத்தது Ib க்கு IBC IAB ஆக இருக்கும் இங்கே A முனை பி முனை சி முனையத்தில் கே எல் உபயோகப்படுத்தி மற்றும் இந்த சமன்பாட்டைப் பெறுகிறோம் இதே போல் Ic ICA IBC இப்போது IAB ICA IAB Vab Z ∆ மற்றும் ICA Vca Z∆ அவ்வாறு செய்தால் IAB அல்லது ICA பகுதி முழு எண் Z ∆ Z ∆ CA ஆக இருக்கும் எனவே ∆Z ∆ Z cancel ரத்து செய்யப்படும் எனவே IAB ICA உண்மையில் Vab Vca ஆகும் இது அவற்றின் IAB ICA பேஸ் மின்சாரத்திற்கும் விகிதாசாரமாகும் மற்றும் இது லைன் வோல்டேஜ் Vab Vca இல் உள்ளவாறே இருக்கிறது எனவே IAB ICA Vab மற்றும் Vca Vab angle 240o பதிலீடு எனவே Vab Vab ரத்து செய்யப்படும் எனவே ஐ ஏ ஐஏபி கோணத்திற்கு சமமாக இருக்கும் 24 240o அதாவது ஐபிசி இதேபோல் ஐஏபி 120o கோணத்தையும் பெறும் ஐஏபி ஐபிசி எடுத்துக் கொள்ளுங்கள் அதே உறவைப் பெறுவீர்கள் 120o இது மிகவும் எளிமையானது படிப்படியாக செய்யலாம் ஆகையால் ஐபிசி ஐஏபி 120o கிடைக்கும் இது சமநிலையானது IAB ICA Vab Vca Vab angle 240o எனவே இந்த முறையில் Ia IAB ICA ஐ நாம் அறிவோம் எனவே IAB வைத்திருங்கள் ஆனால் ICA IAB ஆங்கிள் 240o இங்கே வைக்கவும் ICA IAB ஆங்கிள் 240o எளிமைப்படுத்தினால் Ia √ 3 IAB ஆங்கிள் 30o அதாவது லைன் மின்சாரம் √ 3 மடங்கு பேஸ் மின்சாரம் மற்றும் ஆங்கிள் 30o மற்றும் மெக்னிட்யூடு வாரியாக லைன் மின்சாரம் Ia Ib I c இது லைன் மின்சாரம் மெக்னிட்யூடு மற்றும் பேஸ் மின்சாரம் Ip mod IAB mod IBC mod ICA பேஸ் மின்சாரம் எனவே இந்த முறையில் இது எனது பேஸ் மின்சாரம் ஆகும் எனவே IL உண்மையில் line இணைப்பிற்கான மின்சாரம் √ 3 மடங்கு பேஸ் மின்சாரம் கிடைக்கிறது எனவே நாம் முன்பு பார்த்த லைன் மின்சாரம் இணைப்பு லைன் லைன் வோல்டேஜ் √ 3 லைன் பேஸ் வோல்டேஜ் மற்றும் ∆ இணைப்பான் வோல்ட் லைன் மின்சாரம் √ 3 மடங்கு பேஸ் மின்சாரம் எனவே IL √ 3 மடங்கு பேஸ் மின்சாரம் எனவே இது ஒரு உறவில் இருந்து நாம் அதைப் பெறுவோம் மீதமுள்ளவை 120o சமநிலையை அடைய செய்ய வேண்டும் அது 120o இடைவெளியில் இருக்கும் என்பதை காண்பீர்கள் எனவே பேஸர் வரைபடத்தை வரைந்தால் இது எனது ஐஏபி இது எனது ஐபிசி இது எனது ஐசிஏ இது எனது பேஸ் மின்சாரம் மற்றும் இது ஐஏ பின்தங்கியிருக்கும் போது ஐஏ இந்த பேஸ் மின்சாரம் 30o ஆங்கிள் லிருந்து பின்தங்கி இருக்கிறது அதனால்தான் இது Ia 30o பின்னர் Ib30 பின்னர் Ic இதேபோல் லைன் மின்சாரத்திற்கு இடையில் 120o பகுதியை வரையவும் பேஸ் மின்சாரம் வரையும்போது இவை அனைத்தும் 120o எனவே இது படம் 15 எனவே இது எனது பேஸர் வரைபடம் எனவே Ia √ 3 ஆங்கிள் IAB 30o Ib Ia angle 120o மற்றும் Ic Ia angle 120o எனவே இது உண்மையில் வோல்டேஜ் லைன் ற்கு எங்கள் தொடர்பு எனவே எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது எனவே ∆ சர்க்யூட் பகுப்பாய்வு செய்வதற்கான ஒரு மாற்று வழி ∆ இணைக்கப்பட்ட லோடு யை சமமான இணைக்கப்பட்ட லோடு க்கு மாற்றுவது அந்த ∆ உருமாற்றத்தைப் பயன்படுத்தி இது டி சி சர்க்யூட் போன்றது எனவே மிக நீளமாக்க நான் விரும்பவில்லை எனவே Z Z ∆ 3 அவ்வாறு செய்தால் இந்த உருமாற்றத்திற்குப் பிறகு படம் 10 இல் உள்ளதைப் போல அமைப்பு உள்ளது எனவே இது ∆ உடன் இது ஒரு அமைப்பாக இருக்கும் இது போன்றது படம் 10 சோர்ஸ் லோட்களைப் பெறுங்கள் எனவே இங்கே Zy Z ∆ 3 இப்போது இந்த சமமான சர்க்யூட் ஒற்றை பேஸ் போல பார்த்தால் இது Van இது Ia மற்றும் Zy Z ∆ 3 இது ஒரு ஒற்றை பேஸ் சமநிலையானது எனவே குறிப்பிடப்படும் ஒரே பேஸ்ம் a எனவே இது லைன் மின்சாரங்களை மட்டுமே கணக்கிட அனுமதிக்கிறது எனவே ∆ உருமாற்றத்தில் ∆ மாற்றம் இரண்டும் சாத்தியமாகும் அதை ∆ முதல் ஆக மாற்ற முடியும் எனவே Van 100 ஆங்கிள் 10o உடன் இணைக்கப்பட்ட சோர்ஸ் மாக இருக்கும் ஒரு சீரான ஏபிசி லைன்சை ஒரு சிறிய எடுத்துக்காட்டை எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு பேஸ்த்திற்கு 8 j 4 சீரான லோடு க்கு வோல்டேஜ் இணைக்கப்பட்டுள்ளது பேஸ்ம் மற்றும் லைன் மின்சாரங்கள் கணக்கிடுங்கள் Z ∆ க்கு 8 j 4 வழங்கப்படுகிறது அதாவது 8 944 ஆங்கிள் 26 57o பேஸ் வோல்டேஜ் Van 100 ஆங்கிள் 10o வோல்ட் என்றால் லைன் வோல்டேஜ் த்தில் Vab V AB √ 3 Van இருக்கும் இப்போது நாம் பார்த்தது √ 3 Van ஆங்கிள் 30o மற்றும் Vab √ 3 பின்னர் இது 100 ஆங்கிள் Vab √ 3 Van 100 ஆங்கிள் 10o எனவே √ 300 ஆங்கிள் 10 30 எனவே 173 2 ஆங்கிள் 40o வோல்ட் ஆகையால் IAB இது Vab Z ∆ஆகும் எனவே இந்த மதிப்புகள் அனைத்தையும் 19 36 ஆங்கிள் 13 43o ஆம்பியர் கிடைக்கும் மீதமுள்ளவை ஒரு 20o எனவே ஐபிசி ஐஏபி ஆங்கிள் 120 o மாக இருக்கும் அது 19 36 ஆக இருக்கும் எனவே 13 43 120 எனவே இது 19 36 ஆங்கிள் 106 57 மின்சாரம் இருக்கும் இதேபோல் IC IAB ஆங்கிள் 240o IAB ஆங்கிள் 120o அது 240 எனவே இதை 120o ஆக மாற்றுகிறது எனவே நாம் 19 43 120 எனவே 19 36 ஆங்கிள் 133 43o உண்மையில் இந்த இவை மிகவும் எளிமையானவை இந்த புத்தகத்தின் வழியாகச் சென்று இங்கே விவாதிக்கப்பட்டதைக் கேளுங்கள் இந்த விஷயத்தைப் பற்றி கவலைப்பட ஒன்றுமில்லை இது மிகவும் எளிமையானதாக இருக்கும் எனவே நமக்குத் தெரிந்த லைன் மின்சாரம் Ia இப்போது நாம் √ 3 IAB angle 30o ஐப் பெற்றுள்ளோம் எனவே இந்த எல்லாவற்றையும் மாற்றவும் IAB பதிலீடு எனவே IAB 19 36 ஆங்கிள் 13 43o 30o ஆகும் எனவே இது Ia இது இருக்கும் இதேபோல் Ib Ia angle 120o Ia மதிப்பை மாற்றவும் எனவே Ib இவ்வளவு இருக்கும் மின்சாரங்கள் ஒரே மெக்னிட்யூடு சமநிலை 33 ஆங்கிள் வெறும் r இந்த இரண்டு அங்கிள் களுக்கிடையிலான வித்தியாசத்தை எடுத்துக் கொண்டால் 120o இது ஒரு ஆம்பியர் இதே போல் Ic I ஆங்கிள் 120o Ic 33 53 ஆங்கிள் 103 43o ஆம்பியர் கிடைக்கும் எனவே இது ஒரு உதாரணம் ஆகும் எனவே இது r இதைத் தீர்க்க இந்த பயிற்சியை வழங்குகிறோம் அந்த ஒற்றை லைன் என்பது ஒற்றை லைன் வோல்டேஜ் ஒரு லைன் வோல்டேஜ் என்றால் இணைக்கப்பட்ட சோர்ஸ் இது வழங்கப்படுகிறது இந்த சோர்ஸ் ஒரு ∆ இணைக்கப்பட்ட லோடு க்கு இம்பிடன்ஸ் 20 ஆங்கிள் 40o இணைக்கப்பட்டிருந்தால் ஏபிசி வரிசையை அனுமானிக்கும் பேஸ்ம் மற்றும் லைன் மின்சாரத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இது பதில் அளிக்கப்படாத ஒரு பயிற்சி எனவே நாம் அதை செய்வோம் இப்போது அடுத்து சமச்சீர் ∆ இணைப்பு எனவே சமநிலை ∆ இணைப்பின் போது ∆ லோடு ஆங்கிள் ∆ சோர்ஸ் முறையில் லைன் வோல்டேஜ் மற்றும் பேஸ் வோல்டேஜ் அப்படியே இருக்கும் எனவே இது ஒரு ∆ இணைப்பு இருந்தால் அது என்னவென்றால் Vab இந்த பேஸ்ல் இருக்கும் இதேபோல் VAB அதே தான் ஏனெனில் ∆ இணைப்பு லைன் வோல்டேஜ் மற்றும் பேஸ் வோல்டேஜ் ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே இங்கே இது இரண்டும் ∆ ஆகும் எனவே இது சமநிலையான ∆ லோடு ∆ மற்றும் சோர்ஸ்ம் ∆ மற்றும் தொடர் இம்பிடன்ஸ் அப்படியே இருக்கும் எனவே Z ∆ Z∆ வழங்கப்படுகிறது எனவே இது லைன் மின்சாரம் Ia Ib Ic இது லைன் மின்சாரம் ஆனால் இரண்டும் ∆ மற்றும் இவை பேஸ் மின்சாரம் Ia Ib Ic ஆகும் எனவே லைன் வோல்டேஜ் பேஸ் வோல்டேஜ் என்று நாம் பார்க்கிறோம் எனவே பேஸ்ம் மற்றும் லைன் மின்சாரங்களை பெறுவதே எங்கள் குறிக்கோள் எனவே ∆ இணைக்கப்பட்ட சோர்ஸ் அல்லது லோடு லைன் வோல்டேஜ் பேஸ் வோல்டேஜ் இரண்டும் ∆ என்பதால் நியூட்ரல் இல்லை no an bn cn எனவே லைன் வோல்டேஜ் பேஸ் வோல்ட்டேஜ் So it is line voltage phase voltage So Vab know Vp angle 0 Vbc Vp angle 120o and Vca Vp angle 120o that line voltage and phase voltage both are same So VL here it is written here Vp here I have written here Vp VL therefore VL angle 0o this one VL angle 120o and this angle 120o here both are same So Vab Vcapital AB Vbc capital BC Vca Vcapital CA here it is same thing here it is capital A capital B capital A capital B nothing is there in the line so V small ab Vcapital ABC similarly for Vbc angle VCL எனவே லைன் வோல்டேஜ் பேஸ் வோல்டேஜ் எனவே Vab க்கு Vp angle 0 Vbc Vp angle 120o மற்றும் Vca Vp angle 120o தெரியும் அந்த லைன் வோல்டேஜ் மற்றும் பேஸ் வோல்டேஜ் இரண்டும் ஒன்றுதான் எனவே VL இங்கே இது இங்கே எழுதப்பட்டுள்ளது Vp இங்கே நான் இங்கே எழுதியுள்ளேன் Vp VL எனவே VL ஆங்கிள் 0o இது ஒரு VL ஆங்கிள் 120 o மற்றும் இந்த ஆங்கிள் 120 o இங்கே இரண்டும் ஒன்றுதான் எனவே Vab V AB Vbc BC Vca V இங்கே இது A B A B எதுவும் லைன்ல் இல்லை எனவே Vab Vca இதேபோல் Vbc ஆங்கிள் VCL க்கு எனவே பேஸ் மின்சாரங்கள்IAB VabZ ∆ இந்த சர்க்யூட்க்கு வந்தால் IAB Vab Z ∆ எனவே இதேபோல் r IBC மற்றும் ICA இது IBC VbcZ ∆ ICA VcaZ ∆ ஆகையால் ஏபிசி முனைகளில் கே எல் ஐப் பயன்படுத்துவது முன்பு போலவே ஏபிசி KVL கே Ia IAB ICA Ib IBC கிடைக்கும் சர்க்யூட் வரைபடத்தை முதலில் வரைய வேண்டும் பின்னர் இந்த வீடியோ விரிவுரை நாம் கேட்போம் நான் செய்கிறேன் மற்றும் Ib IBC IAB and I c ICA IBC எனவே இது ஏற்கனவே முன்பே காட்டப்பட்டுள்ளது ஒவ்வொரு லைன் மின்சாரமும் தொடர்புடைய பேஸ் மின்சாரம் 30o பின்தங்கியுள்ளது இது ஏற்கனவே முந்தைய உதாரணத்தைக் காட்டியுள்ளோம் எனவே லைன் மின்சாரத்தின் மெக்னிட்யூடு IL இது பேஸ் மின்சாரத்தின் அளவை விட 3 மடங்கு அதிகமாகும் ஏனெனில் இது லைன் மின்சாரமாகும் பின்னர் அது ∆ இணைக்கப்பட்ட லோடு எனவே லைன் மின்சாரம் √ 3 மடங்கு பேஸ் மின்சாரத்தை நாம் பார்த்துள்ளோம் மற்றும் IL √ 3 Ip எனவே மற்றொரு சிறிய உதாரணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு இம்பிடன்ஸ் கொண்ட ஒரு சீரான ∆ இணைக்கப்பட்ட லோடு 20 j 15 Ω ஒரு ∆ இணைக்கப்பட்ட சோர்ஸ் த்துடன் இணைக்கப்பட்டுள்ளது வோல்டேஜ் 330 ஆங்கிள் 0o ஆகும் அது Vab வழங்கப்படுகிறது லோடு ஆங்கிள்ன் பேஸ் மின்சாரங்கள் மற்றும் லைன் மின்சாரங்களை கணக்கிடுங்கள் எனவே இந்த நிலையில் Z ∆ 20 j 15 எனவே 25 ஆங்கிள் 36 Vab Vab என்பதால் பேஸ் மின்சாரங்கள் IAB Vab Z∆ are எனவே Vab அறிந்து கொள்ளுங்கள் எனவே Z ஐ வைக்கவும் இது மின்சாரம் 13 87o ஆம்பியர் ஆகும் இதேபோல் ஐபிசி அந்த தொடர்பு ஐபி ஆங்கிள் 120o இந்த ஐஏபி இங்கே மாற்றாக 13 2 ஆங்கிள் 83 13 ஆம்பியர் கிடைக்கும் இதேபோல் ஐசிஏவுக்கு ஐஏபி 120o கிடைக்கும் எனவே 13 2 156 87o ஆம்பியர் கிடைக்கும் Ia மின்சாரத்தை √ 3 IAB மின்சாரம் மற்றும் பேஸ் மின்சாரம் ஆங்கிள் நாம் அறிவோம் இவை அனைத்தும் நாம் பெற்றவை கொஞ்சம் கொஞ்சமாக அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் எனவே அவ்வாறு செய்தால் I a Ib I c இன் மதிப்பு கிடைக்கும் அதே மெக்னிட்யூடு ஆங்கிள் 120o சார்பு ஆக இருக்கும் மெக்னிட்யூடு 22 86 ஆம்பியர் மற்றும் இவை ஆங்கிள் எனவே இது ஆம்பியர் மற்றொன்று சீரான ∆ Y இணைப்பு எனவே இந்த முறையில் நாம் அந்த சோர்ஸ் ∆ அழைக்கிறோம் ஆனால் லோடு எனவே இந்த முறையில் லைன் மின்சாரம் பேஸ் மின்சாரம் ஏனெனில் அதே மின்சாரத்தை நான் இங்கே உள்ளிடுகிறேன் எனவே லைன் மின்சாரம் பேஸ் மின்சாரம் எனவே இதை வோல்டேஜ் சோர்ஸ் ∆ ஆனது ஆகும் எனவே இங்கேயும் அதே தத்துவம் இருக்கும் லைன் வோல்டேஜ் 3 மடங்கு பேஸ் வோல்டேஜ் ஆகும் இந்த மின்சாரம் I a Ib I c மற்றும் இது N மற்றும் இது Zy Zy Zy சோர்ஸ் ∆ மற்றும் லோடு ஆனால் இங்கே லைன் மின்சாரம் பேஸ் மின்சாரம் ஆனால் இங்கே லைன் r நாம் இங்கே அழைக்கிறோம் பேஸ் வோல்டேஜ் லைன் வோல்டேஜ் √ 3 ஏனெனில் லைன் வோல்டேஜ் 3 மடங்கு பேஸ் வோல்ட்டேஜ் மீதமுள்ளவை அப்படியே உள்ளது எனவே இது சர்க்யூட் வரைபடம் மற்றும் அனைத்து போலாரிட்டிகளும் உடனடி போலாரிட்டிகள் என நான் அதை எவ்வாறு குறிப்பது என்று கூறியிருக்கிறேன் எனவே Vab அதே போல் நாம் Vp angle 0o Vbc Vp angle 120o மற்றும் Vca Vp angle 120o செய்துள்ளோம் எனவே VL ஆங்கிள் 0o VL ஆங்கிள் 120o VL ஆங்கிள் 120 இப்போது லூப் KVL ஐப் பயன்படுத்துங்கள் எனவே நமக்கு என்ன கிடைக்கும் எனவே இங்கே KVL ஐப் பயன்படுத்தினால் அது IA Zy ஆக இருக்கும் எனவே மின்சாரம் இங்கே பாய்கிறது ஆனால் இந்த மின்சாரம் இந்த வழியில் செல்கிறது எனவே அது Ib Zy இருக்கும் மற்றும் இங்கே அது சந்திக்கிறது எனவே ab 0 இந்த வழியில் நாம் இதை எழுதலாம் அந்த சமன்பாட்டை நாம் இங்கு எழுதியுள்ள சமன்பாடு Ia Zy Ib Zy Vab 0 அதாவது Ia Ib Vab Zy எனவே Ia Ib Vp angle 0 ஏனெனில் Vab Vp angle 0 zy VL angle 0 Zy எனவே இங்கே Vab Vp angle 0 line வோல்டேஜ் VL ஆங்கிள் பூஜ்ஜியத்தை எழுதுகிறோம் எனவே இது Zy Ia Ib ஆனால் Ia ஐபி விட 120o பின்தங்கியிருக்கிறது ஆனால் ஐபி 120o பின்தங்கியிருக்கிறது Ib Ia 120o இதை இங்கே வைத்து எளிமைப்படுத்துங்கள் எளிமைப்படுத்தினால்Ia Vp√ 3 ஆங்கிள் 30o Zy எனவே லைன் வோல்டேஜ் Vp அதை VL √ 3 ஆங்கிள் 30o Zy என எழுதலாம் இங்கே நாம் எழுதியுள்ளோம் Vab VL angle பூஜ்ஜியம் VL ஆங்கிள் 120o VL ஆங்கிள் மன்னிக்கவும் 120o எனவே இதேபோல் இங்கே VL √ 3 ஆங்கிள் 30 Zy Z அல்லது Zy என்றும் எழுதுங்கள் அதாவது இதேபோல் Ib Ia angle 120 இவை நான் இங்கே மாற்றுகிறேன் நான் இங்கு மாற்றினால் VL √ 3 ஆங்கிள் 150 Zy இதேபோல் Ic ஒரு ஆங்கிள் I 20o put Ia இங்கே Vp √ 3 ஆங்கிள் Z Zy மற்றும் ஆங்கிள் 90o கிடைக்கும் எனவே VL √ 3 ஆங்கிள் 90o Zy எனவே இந்த விஷயம் என்னவென்றால் இந்த விஷயத்தை மிகவும் எளிமையாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் பேஸ் வேறுபாடு என்றால் 120o பின்தங்கிய அல்லது முன்னணி மற்றும் எளிமைப்படுத்த வேண்டும் இங்கே நாம் மீண்டும் பேஸ் வோல்டேஜ் ∆ சோர்ஸ் கொண்டுள்ளோம் பேஸ் வோல்டேஜ் மற்றும் லைன் வோல்டேஜ் ∆ சோர்ஸ் த்திற்கு ஒரே மாதிரியாக இருக்கும் அது ஒரு ∆ சோர்ஸ் இருந்தால் பேஸ்ம் லைன் மாதிரியாக இருக்கும் எனவே ∆ சோர்ஸ் ற்கான பேஸ் வோல்டேஜ் லைன் வோல்டேஜ் எனவே சோர்ஸ் ஆனது ∆ லைன் வோல்டேஜ் பேஸ் வோல்டேஜ் அதனால்தான் இங்கே அது லைன் வோல்டேஜ் பேஸ் வோல்டேஜ் எடுக்கப்படுகிறது அதனால்தான் இந்த அனைத்தும் மாற்றப்படுகின்றன பேஸ் வோல்டேஜ் ஏனெனில் சோர்ஸ் ∆ எனவே லைன் வோல்டேஜ் பேஸ் வோல்டேஜ் இந்த சில விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும் எனவே Ia VL √ 3 ஆங்கிள் 30 Zy எனவே அதை Vab √ 3 ஆங்கிள் 30 ஐக் குறித்தால் இது ஒன்றும் இல்லை ஆனால் VL √ 3 30 ஓ மற்றும் இது Zy இது Ia மின்சாரம் பாயும் எனவே Ia வெறுமனே VL√ 3 Zy ஆங்கிள் 30 இருக்கும் ஏனெனில் Vab VL எனவே இது ஒரே ஒரு பேஸ் குறிப்பிடப்படுகிறது எனவே இதை நாமும் சொல்லலாம் எனவே இதேபோல் பேஸர் வரைபடத்தை வரைந்தால் இது Vab இது Vbc இது Vca எனவே இந்த ∆ விஷயத்தைக் கண்டுபிடிக்க முயற்சித்தால் எனவே இது எனது Vab இது 120o 120 இது எனது Vca எனவே இது எனது Vbc இல்லை அழிக்க என்னை விடுங்கள் இந்த வரைபடம் உண்மையில் இது போலவே இருக்கும் இது எனது Vbc எனவே இது எனது Vbc இது இங்கே வரையப்பட்டுள்ளது இது Vbc மற்றும் இது எனது Vca எனவே இது எனது விசிஏ இது எனவே இது எனது விசிஏ மற்றும் இது என் Vbcமற்றும் இந்த பி அதனால்தான் இது என்னுடைய Vbc இங்கே எதுவாக இருந்தாலும் அது எனது Vab மற்றும் இது எனது Vca தான் இந்த போட்டிக்கு உட்படுத்துகிறது என்றால் அனைத்திலும் சேருங்கள் இது உண்மையில் ஒரே மாதிரியாக இருக்கும் இது என்னுடையது இது ஒரு m என குறிக்கப்பட்டுள்ளது எனவே இது படம் 20 ஒன்றாகும் அவ்வாறு செய்தால் இந்த ஆங்கிள் 30o மற்றும் Van ஆகும் இது Van அழைப்பது ஒன்றுமில்லை ஆனால் Vp Vbn மேலும் Vp இந்த மெக்னிட்யூடுகள் நாம் அதை தீர்த்தோம் இந்த Vab Vab இது உண்மையில் இந்த பகுதி உண்மையில் Vab 2 இது பாதி அது சமபக்க முக்கோணம் எனவே Vab 2 இது Van இது உண்மையில் Vp ஏனெனில் இது மெக்னிட்யூடு Van எனவே இது Van Vp எனவே அது Vp ஆகும் cos 30o Vp cos 30o அதாவது இது உண்மையில் Van காஸ் 30o mod Van 2 எனவே Vp 2 VL 2 இந்த வரைபடத்திலிருந்து u 2 மெக்னிட்யூடு மட்டுமே அதாவது மோட் Van VL √ 3 காஸ் என்று நாம் அழைப்பது √ காஸ் 30 32 எனவே அந்த பேஸ் வோல்டேஜ் VL √ 3 VL லைன் வோல்டேஜ் √ 3 இல்லையெனில் லைன் வோல்டேஜ் Times 3 மடங்கு பேஸ் வோல்டேஜ் எனவே நாம் Van VL √ 3 ஆங்கிள் 30 o எழுதலாம் எனவே இதன் பொருள் இது எனது Van எனவே இது இந்த திசையில் Van உள்ளது அதாவது இது ஒரு குறிப்பு போடுவதைப் போலவே இது என் சொல் இது Van நான் இதைச் செய்தால் இது இந்த திசையாகும் எனவே Van Vb இலிருந்து 30o பின்தங்கிவிடும் எனவே அதனால்தான் Van VL √ 3 ஆங்கிள் 50 எனவே Vp √ 3 ஆங்கிள் 30o இதேபோல் Vbn க்கும் இதேபோல் Vcn க்கும் அதாவது இங்கே படமாக்கினால் Van Vbn Vcn இங்கே படமாக்கினால் செய்தால் எனவே இந்த முறையில் அது Van இது எனது Van முன்பு இருந்ததைப் போலவே இருந்தது முன்னதாக இது 30o ஐ மாற்றிக் கொண்டிருந்தது ஆனால் இதை 30o இந்த Van போல எழுதியது முன்பு போலவே இது Vbn Vp √ 3 ஆங்கிள் 150o 50o மற்றும் Vcn ஒரு Vpn √ 3 ஆங்கிள் 90o ஆக இருக்கும் எனவே இது r நாம் அழைப்பது மற்றும் Van rIa Zy அதாவது VL √ 3 ஆங்கிள் 30 Vp √ 3 ஆங்கிள் 30o ஏனெனில் லைன் சோர்ஸ் ∆ திருத்தம் சோர்ஸ் லைன் வோல்டேஜ் பேஸ் வோல்டேஜ் எனவே Vbn Van ஆங்கிள் நமக்குத் தெரியும் ஏனெனில் ஆங்கிள் 120 ஏனெனில் அது 120 பின்தங்கியது நாம் பயன்படுத்த வேண்டிய தொடர்பு Van இங்கே வைத்தால் இந்த Vcn Van 120 o எனவே Van Vp √ 3 ஐ மாற்றினால் இதை நாம் அழைக்கிறோம் இது Vp √ 3 ஆங்கிள் 150o மற்றும் இங்கே செய்தால் Van Vp √ 3 ஆங்கிள் 30 இது Vp √ 30 ஆங்கிள் 90o ஆக இருக்கும்